நாம் விவாதித்துக் கொண்டிருந்த FEM பயன்படுத்திய 1D வேவ் ஈக்குவேஷனை பற்றி தொடரலாம் நாம் இதுவரை FEM பற்றி பார்க்கவில்லை வேவ் ஈக்குவேஷன் மற்றும் தேவையான அதன் பவுண்டரி கண்டிஷன்ஸ் பற்றி விவாதித்து இருந்தோம் நாம் ஒரு புதுவகையான பவுண்டரி கண்டிஷனை பார்த்தோம் அது டிரிச்லெட்டும் அல்ல நியூமேன்னும் அல்ல ஆனால் இரண்டின் கலவையான ராபின் பவுண்டரி கண்டிஷன் அல்லது சோமர்பெல்ட் ரேடியேஷன் கண்டிஷன் இந்த கண்டிஷன் எல்லா எலக்ட்ரோமேக்னடிக் ஸ்கேட்டெரிங் பிரச்சனைகளில் மிக முக்கியமானது 1D ல் இது மிகவும் எளிமையானது அது என்ன சொல்கிறது பீல்ட்டின் டெரிவேட்டிவ் ஸ்பேஷியல் டெரிவேட்டிவ் பீல்ட்டுக்கு விகிதாசாரமானது இதையே அது சொல்கிறது 2D ல் அல்லது 3D ல் என்ன நடக்கும் இந்த டெரிவேட்டிவ் கர்லால் மாற்றப்படும் மற்றும் அங்கே டெல் தோன்றும் நாம் மனதில் கொள்ள வேண்டும் நீங்கள் மிகவும் சந்தோஷபடாதீர்கள் ஒரு எக்ஸ்பிரஸனை மல்டிபிள் டைமென்ஷன்ல் பார்க்கும்போது லோயர் டைமென்ஷன்ல் பார்க்கும் போது பீல்ட்டின் உடைய கிரேடியன்ட் பீல்ட்டுக்கு விகிதாசாரமானது ஏன் இது மிக முக்கியமானது என்றால் இதுவே பிரீ ஸ்பேஸ்ல் வேவ் மதிக்கக்கூடிய கண்டிஷன் ஏதோ ஒரு புள்ளியாக இருந்தாலும் சரி ஒரு பொதுவான எடுத்துக்காட்டை எடுத்துக்கொள்வோம் நாம் ஒரு ஏண்டனாவை எடுத்துக்கொள்வோம் அது உங்களுடைய wi fi ஏண்டனா ஆகும் மற்றும் அங்கு சில மக்கள் உள்ளனர் மற்றும் அவர்களின் கையில் கைபேசி உள்ளது நாம் ஒரு மிக முக்கியமான பிரச்சனையை படிக்க இருக்கிறோம் உங்கள் அனைவருக்கும் தெரியும் கைபேசியில் ரேடியேஷன் வரும் என்பதையும் அதனால் ஆரோக்கியப் பிரச்சினைகள் வரும் என்றும் தெரியும் நாம் எவ்வளவு விரைவில் உள்ளே செல்லும் என்பதை உருவகப்படுத்தி பார்க்க வேண்டும் மற்றும் அதிகபட்சம் எவ்வளவு பவர் லெவல் மற்றும் அனைத்தையும் பார்க்க வேண்டும் நீங்கள் இந்த பிரச்சனையை தீர்க்க முயற்சித்தால் நீங்கள் சிமுலேஷன் பவுண்டரிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் எடுத்துக்காட்டுக்காக இது என்னுடைய சிமுலேஷன் பவுண்டரி இந்த பிரச்சனையில் நீங்கள் இரண்டு விஷயங்களை படிக்க வேண்டும் நீங்கள் பேஸ் ஸ்டேஷனிலிருந்து எவ்வளவு அருகில் இருந்தால் நல்லது என்பதையும் உங்களுக்கு தெரியும் அது நிறைய பவரை வெளியேற்றும் என்று அதன் முன் நீங்கள் நிறைய நேரத்தை செலவழித்தால் அது ஆரோக்கியத்திற்கு ஆபத்தாக முடியும் இன்னொரு கையில் யாரேனும் கைபேசியை அவர்கள் கையில் சுமந்துகொண்டு மிகுந்த நேரம் பேசினால் கைப்பேசி குறைந்த பவரை வெளிப்படுத்தும் ஆனாலும் நீண்ட நேரம் வைத்திருந்தால் அதுவும் புற்றுநோய்க்கு காரணமாகும் இப்போது நீங்கள் இந்த சிமுலேஷனை எங்கே தீர்க்க போகிறீர்கள் பவுண்டரியை எங்கே முடிக்கப் போகிறீர்கள் இல்லையேல் இன்பைநேட் ஸ்பேஸ்ல் சிமுலேட் செய்யுங்கள் நாம் இங்கே முடித்துக் கொள்ளலாம் என்று முடிவு செய்யலாம் இங்கே போட்ட இந்த பவுண்டரி உண்மையான பவுண்டரியா அல்லது அனுமான பவுண்டரியா இது அனுமான பவுண்டரி உண்மையான பிரச்சினையில் இது இல்லை ஆனால் நான் இதை போட வேண்டும் டொமைன்ல் இருந்து வெளிவரும் பீல்டு என்னவாக இருந்தாலும் இந்த பவுண்டரியை சந்திக்கும்போது உண்மையான வாழ்க்கையில் என்ன நடக்கும் மாணவர் அது சென்று கொண்டே இருக்கும் இந்த வேவ் சென்றுகொண்டே இருக்கும் ஏனென்றால் இந்த பவுண்டரி உண்மையில் இருக்காது ஆனால் கணக்கீடுகளுக்காக என்னுடைய பவுண்டரியை இங்கே நிறுத்தினால் என்ன நடக்கும் மாணவர் அது 0 வுக்கு செல்ல வேண்டும் இல்லை நல்லது 0 வுக்கு சென்றாலும் அங்கே பிரச்சனை உள்ளது மாணவர் ஏனென்றால் பீல்டுக்கு பிசிகல் பீல்டு திடீரென 0 ஆக முடியாது மாணவர் எக்ஸ்பொன்னன்ஷியலி டீகேயிங் எக்ஸ்பொன்னன்ஷியலி டீகேயிங்உங்களுடைய பீல்டு பவுண்டரிக்கு முன்பே எக்ஸ்பொன்னன்ஷியலி டீகே ஆக வேண்டுமா மாணவர் அது பவுண்டரியில் பவுண்டரியில் உங்களுடைய பீல்டு 0 வாக வேண்டும் நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டை தருகிறேன் இதுவே a மாணவர் ஐயா பவுண்டரிக்கு முன்பே அது பவுண்டரிக்கு முன்பே அது எக்ஸ்பொன்னன்ஷியலி 0 ஆக வேண்டும் மாணவர் அது எப்போது மக்களை சென்றடையும் நாம் பிரச்சனையை பார்ப்போம் இந்த பவுண்டரி பகுதி பச்சை நிறத்தால் ஆனது ஒருவேளை நான் இதை சரியான மெட்டல் கொண்டு செய்தால் பீல்டுக்கு என்ன நடக்கும் அது அதை முட்டினால் அது பாய்ந்து விடும் பீல்டு 0 ஆகும் போது அதுவே நமக்கு தேவையானது அது விரும்பத்தக்கதா இல்லையா பீல்டு நீங்கள் விரும்பியது போல் பவுண்டரியில் 0 ஆகி விட்டது ஆனால் அது விரும்பத்தக்கதா இல்லையா மாணவர் அது விரும்பத்தக்கதாகும் அது விரும்பத்தக்கது அல்ல ஏனெனில் மெட்டலை அங்கே போட்டு என்ன செய்யப் போகிறீர்கள்பீல்டின் பவுண்டரி கூட சமம் மற்றும் எதிர் பீல்டை உருவாக்கி 0 ஆகிவிடும் மெட்டல் அங்கே போட்டால் ரெப்லக்க்ஷன் நடக்கும் எது பிசிகல் பிராப்ளம் இல்லையோ அது நடக்கும் பவுண்டரிகள் பீல்டை 0 ஆக்குவது சரியானது அல்ல எது சரியான பவுண்டரி கண்டிஷன் எதுவும் ரெப்லக்ட் ஆகக்கூடாது அது நடந்தால் மிகவும் சந்தோஷம் மேக்னிடியூட் எதுவாக இருந்தாலும் அது திரும்ப என்னிடம் வராது மாணவர் ஆமாம் நான் சந்தோஷமாக உள்ளேன் நான் உண்மையான உலக பிரச்சனையை திரும்ப கொண்டு வந்துள்ளேன் எனக்கு என்ன வேண்டும் இந்த பீல்ட் இங்கே வரவேண்டும் மற்றும் செல்ல வேண்டும் அங்கே ஒன்றும் இருக்கக் கூடாது திரும்ப செல்வதைத் தவிர இந்த வழியில் இந்த கண்டிஷனை உள் செலுத்தினால் என்ன சென்ஸில் ரீகிரியேட் செய்கிறேன் இதுவே கண்டிஷன் இதுவே தயக்கமின்றி மற்றும் தடையின்றியும் பயணம் செய்வதற்கான மதிப்பு இந்த கண்டிஷனை என்னால் இன்டெர்ப்பேசில் திணிக்க முடிந்தால் அது பீல்டன் அதே சூழ்நிலையை ரீகிரியேட் செய்ய முயற்சிக்கும் ஏனென்றால் அந்த சமன்பாடு பிளேன் வேவால் அது பயணிக்கும் போது மதிக்கப்பட்டது அதனால்தான் ரேடியேஷன் பவுண்டரி கண்டிஷன் என்னும் பெயர் ஸ்கேட்டெரிங் மக்களிடம் இருந்து வந்தது அவர்களுக்கு இதன் அர்த்தம் இன்பைநைட்டுக்கு செல்லும் போதுரேடியேஷனை சிமுலேட் செய்வது சர்க்யூட் மக்கள் இதை இம்பிடன்ஸ் பவுண்டரி கண்டிஷன் என்று பல காரணங்களுக்காக அழைத்தார்கள் ஏனென்றால் உண்மையில் பீல்டு அனுமானம் இல்லாத சர்பேஸில் இருந்து திரும்ப வரக்கூடாது என்பதால் இந்த நோக்கத்தையே நாம் 1D 2D 3D கொண்டு செல்கிறோம் எத்தனை டைமென்ஷன் ஆக இருந்தாலும் நாம் இந்த பிரச்சனையை தீர்க்கின்றோம் உங்களுடைய கேள்வி என்னவென்றால் இந்த பவுண்டரி கண்டிஷன் பவுண்டரி லொகேஷனை சார்ந்ததா மாணவர் பின்னர் அதுவே பவுண்டரி ஆகும் பவுண்டரி கண்டிஷனை நோக்கினால் அது பவுண்டரி லொகேஷனை சார்ந்தது ஏன் மாணவர் U ஆப் x ஏனென்றால் அது சார்ந்தது அது சுதந்திரமானது அல்ல அது டிரிச்லெட் மற்றும் நியூமேன் பவுண்டரி கண்டிஷனை போன்றது அல்ல நான் இதை அல்லது அமைக்கிறேன் அதைப் பார்த்தால் நான் எங்கே இருக்கிறேனோ அதை சார்ந்தது போல இல்லை இன்னொரு கையில் இந்த பவுண்டரி கண்டிஷன் மாற்றியமைக்கப்படுகிறது ஏனென்றால் இவை மற்றும் இரண்டும் 0 ஆகிறது நீங்கள் இதை ஒரு மீட்டரில் திணிக்கலாம் பொருளில் இருந்து 3 மீட்டரில் திணிக்கலாம் மூன்று மீட்டரில் திணிப்பதால் என்ன தீமை மாணவர் கூடுதல் கூடுதல் கணக்கீடு தேவையில்லை ஒருவேளை இதுதான் உங்களுடைய பவுண்டரி என்றால் நான் இந்த பவுண்டரியை செய்யவேண்டும் ஒரு பிரச்சினையும் இல்லை ஒரு நல்ல காரணமும் இல்லை நீங்கள் இந்த அதிக ஸ்பேஸை சிமுலேட் செய்கிறீர்கள் அதிக ஸ்பேஸ் அதிக பிசிக்கல் ஸ்பேஸ் ஆக மாறுகிறது அது பெரிய கணக்கீடு டொமைன்னும் பெரிய மேட்ரிக்ஸ் ஆகவே நிறைய கணக்கீடு நேரத்தையும் நிறைய RAM யும் பயன்படுத்துவதால் ஒன்றும் இல்லை எந்த ஒரு அறிவியலும் இந்த இடத்தில் நடக்கப் போவதில்லை பவுண்டரி கண்டிஷன் டிசைன் செய்யும் போது கருத்தில் கொள்ள வேண்டும் அதாவது எனக்கு எவ்வாறு கணக்கீடு பவுண்டரி கிடைக்கும் கணக்கீடு நேரத்தை குறைத்து துல்லியத்தை தக்க வைக்க வேண்டும் இதுவே மிக பொதுவான தேவை இதுவே 1D ல் சரியான பவுண்டரி கண்டிஷன் நாம் இந்த பவுண்டரி கண்டிஷனை பார்ப்போம் மற்றும் ஹையர் டைமென்ஷன்னில் துல்லியம் இல்லை நாம் அதற்கு வருவோம் அதற்கும் நாம் நம் நம்முடை வேவ் ஈக்குவேஷனை தொடரலாம் நான் பவுண்டரி கண்டிஷன் பற்றி கூறியிருந்தேன் மற்றும் இப்போது என்ன மீதம் உள்ளது என்றால் டிப்பரன்ஷியல் ஈக்குவேஷனை எடுத்து அதை FEM க்கு மாற்றுவது நாம் தொடங்கலாம் நாம் செய்ய எது முதல் விஷயம் டிப்பரன்ஷியல் ஈக்குவேஷனை எடுத்து அதனுடைய வெயிடட் ரெசிடியூவள் எடுங்கள் முதலில் இன்டெகரேஷனை செய்யுங்கள் நாம் வெயிட்டிங் பங்க்ஷனை w என்று அழைப்போம் மற்றும் இதில் ரெசிடியூவள் எது மாணவர் நாம் இவ்வாறு எழுதுவோம் இது FEM உடைய டெபனிஷன் ஆகும் நீங்க வெயிட்டிங் பங்ஷனை எடுங்கள் அதனுடைய ரெசிடியூவளை இன்டெகிரெட் செய்யுங்கள் ஒவ்வொரு செக்மெண்ட்க்கும் இதுவே வெயிட்டிங் பங்க்ஷன் ஆகும் இதுவரை நான் பேஸிஸ் பங்ஷனை மாற்றவில்லை அடுத்தது படி இரண்டு இதை நாம் முன்னாடி விவாதித்தோம் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் மாணவர் வீக் பார்ம்க்கு மாற்றவும் வீக் பார்ம்க்கு மாற்ற இண்டெகரேஷன் பை பார்ட்ஸ் மிக அடிப்படையானது நாம் இப்போது என்ன செய்வோம் அங்கே டபிள் டெரிவேட்டிவ் உள்ளது அது எவ்வாறு மாற்ற முடியும் ஒரு இண்டெகரேஷன் எனக்கு உதவப் போகிறது இது இவ்வாறு வரும் இதுவே வெயிடட் ரெசிடியூவள் நாம் முன்னாடி விவாதித்தது போல வீக் பார்ம் மிகவும் உபயோகமானது ஏனென்றால் அதில் பஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் மட்டும் இருக்கும் இண்டெகரேஷன் உடைய லிமிட்ஸ் போடவில்லை ஆனால் அவை டொமைனின் w விற்கு மதிப்பளிக்கும் நாம் இப்போது மேற்கொண்டு தொடரலாம் நாம் இப்போது எதை தேர்வு செய்யவேண்டும் நாம் w வை தேர்வு செய்ய வேண்டும் மற்றும் நாம் u வை தேர்வு செய்ய வேண்டும்